வணக்கம் இந்த NPTEL பாடத்தின் மற்றொரு அமர்வுக்கு வரவேற்கிறோம் 'மைக்ரோவேவ் ஒருங்கிணைந்த சுற்றுகள்' இன்று நாம் இந்த பாடத்தின் ஆழமான மூன்றில் இருக்கிறோம் கடந்த வகுப்பில் பல்வேறு மைக்ரோவேவ் கோட்பாடுகள் மற்றும் பயன்படுத்தப்படும் நுட்பங்கள் பற்றி நிறையப் பேசியுள்ளோம் இந்த தொகுதியில் ஒரு சிறப்பு வகுப்பை பேசப் போகிறோம் அவை மைக்ரோவேவ் பொறியியலில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் சுற்று அளவுருக்கள் மற்றும் அவை சிதறல் அளவுருக்கள் என்று அழைக்கப்படுகிறது ஏற்கனவே நன்கு அறியப்பட்ட பல்வேறு சுற்று அளவுருக்கள் உள்ளன என்பதை இப்போது நாம் அனைவரும் அறிவோம் எடுத்துக்காட்டாக மின்மறுப்பு அளவுருக்கள் சேர்க்கை அளவுருக்கள் ஆனால் இந்த அளவுருக்கள் அனைத்தும் மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் மற்றும் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் இருப்பதைப் பொறுத்தது மின்னழுத்தமும் மின்னோட்டமும் அதிக பயன் இல்லை என்று கூறுங்கள் ஒரு காரணம் என்னவென்றால் ஒற்றை கண்டெக்டர் அலை வழிகாட்டிகளில் மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்கள் குறித்த சரியான வரையறையை நீங்கள் கொண்டிருக்க முடியாது மேலும் இரண்டு கண்டெக்டர் அலை வழிகாட்டிகளில் அவற்றை அளவிடுவது மிகவும் கடினம் ஆகவே மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்களுக்குப் பதிலாக இன்சிடென்ட் மற்றும் ரிஃப்ளெக்டேட் பாகங்களின் அடிப்படையில் பேசுவோம் மற்றும் S அளவுருக்கள் என்பன ஒரு மைக்ரோவேவ் சாதனத்தின் பல்வேறு போர்ட் சம்பவத்தையும் தொடர்புடைய அலைகளையும் பிரதிபலிக்கும் அளவுருக்கள் என்று நாம் பேச முனைகிறோம் எனவே இந்த அளவுருக்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் இப்போது சிதறல் அளவுருக்கள் அல்லது S அளவுருக்களுக்குச் செல்வதற்கு முன் மின்மறுப்பு அளவுருக்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இது மின்மறுப்பு அளவுருக்கள் நன்கு அறியப்பட்டவை என்று நான் நம்புகிறேன் இங்கு காட்டப்பட்டுள்ளபடி பல்வேறு போர்ட்டுகளுடன் ஒரு N போர்ட் நெட்வொர்க் இருப்பதாக நாங்கள் கூறினால் இந்த மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்கள் அனைத்தையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தும் மேட்ரிக்ஸ் ஒரு மின்மறுப்பு மேட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே நாம் முடிந்தால் மின்மறுப்பு மேட்ரிக்ஸை எழுத முடியும் பல்வேறு போர்ட்களில் உள்ள அனைத்து மின்னழுத்தங்களுக்கும் இந்த நெடுவரிசை மேட்ரிக்ஸ் எங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் இது எனது மின்மறுப்பு மேட்ரிக்ஸ் என்று கூறி இந்த நெடுவரிசை மேட்ரிக்ஸ் மின்னோட்டத்தின் இருப்பு மற்றும் பல்வேறு போர்ட்கள் எனில் இந்த மேட்ரிக்ஸ் எனது மின்மறுப்பு மேட்ரிக்ஸ் எனவே எந்தவொரு மின்மறுப்பு அளவுருவான JIJ VI இன் கீழ் I Ks என்று வரையறுக்கப்படுகிறது மற்ற அனைத்து I Ks 0 k என்பது J க்கு சமமாக இல்லை இப்போது நான் மின்மறுப்பு மேட்ரிக்ஸை வரையறுத்த அதே வழியில் நான் சேர்க்கை மேட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படுவதையும் வரையறுக்க வேண்டும் எனவே மீண்டும் ஸ்லைடிற்குச் சென்றால் இது பல்வேறு போர்ட்களுக்கானமின்னோட்டங்கள் மற்றும் மின்னழுத்தங்களைக் கொண்ட எங்கள் N போர்ட் நெட்வொர்க் ஆகும் காட்டப்பட்டுள்ளபடி பல்வேறு போர்ட்களுக்கு பின்னர் சேர்க்கை மேட்ரிக்ஸ் மற்றும் எந்த சேர்க்கை அளவுரு Y I J என்பது V K 0 k என்பது J க்கு சமம் அல்ல என்று வரையறுக்கப்படுகிறது இப்போது ரேசிப்ரோசிட்டி கருத்தாக்கம் உள்ளது பல்வேறு பொருட்கள் அல்லது பல்வேறு சுற்றுகள் ரேசிப்ரோகல் இதன் பொருள் என்னவென்றால் எங்களிடம் ஒரு நெட்வொர்க் உள்ளது மேலும் நெட்வொர்க்கின் ஒரு பகுதியில் சில மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினால் மற்றொரு பகுதியில் சொன்னால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட I I I 1 கிடைத்தால் பின்னர் ரேசிப்ரோசிட்டி என்றால் இதை நாம் தலைகீழாக மாற்றினால் நாம் இந்த இடத்தில் இந்த மின்தடையையும் இந்த முடிவில் இந்த மூலத்தையும் இணைத்தால் அதே மின்னோட்டத்தை கிளையில் நான் பெற வேண்டும் எனவே இது ரேசிப்ரோசிட்டி கருத்து ஆகும் இப்போது எளிமையான சொற்களில் நாம் வரையறுத்துள்ள Z மற்றும் Y அளவுருக்களின் அடிப்படையில் ரேசிப்ரோசிட்டி என்பது Z I J Z J I அல்லது Y I J Y J I எனவே இவை ஒத்தவை அவை ஒரே எக்ஸ்பிரஷன் எனவே இவை இரண்டையும் சமமாக்க வேண்டியதில்லை இரண்டில் ஏதேனும் ஒன்றை நிபந்தனையுடன் சமமாக்கப்பட்டால் பிணையம் ஒரு ரேசிப்ரோகல் நெட்வொர்க் என்று கூறப்படுகிறது இந்த நிபந்தனை என்பதால் இதை நான் வேறு விதமாக எழுத முடியும் இது என் ஒப்புதல் அல்லது மின்மறுப்பு மேட்ரிக்ஸ் என்று நான் வரையறுத்துள்ளேன் இந்த Z மேட்ரிக்ஸை வைத்துக்கொள்வோம் இதை கேப்பிட்டல் Z குறியீட்டால் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நான் அழைக்கிறேன் இந்த நிபந்தனை சமமாக்கப்பட்டால் Z டிரான்ஸ்போஸ் Z என்றால் பின்னர் அது சுற்று அல்லது நெட்வொர்க் ரேசிப்ரோகல் என்பதைக் குறிக்கிறது எனவே இதன் மூலம் ரேசிப்ரோகல் நெட்வொர்க்கின் சில பண்புகளை பெற முயற்சிப்போம் எனவே ரேசிப்ரோகல் மற்றும் இழப்பற்ற தன்மை போன்ற பல்வேறு நிகழ்வுகளுக்கு நெட்வொர்க்கின் சில பண்புகளை பெற முயற்சிப்போம் ஆகவே பரிமாற்றத்திற்காக Z அல்லது Y அணி அதன் இடமாற்றத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் லோச்ட்நெஸ்ஸிற்கான நிபந்தனையை பார்ப்போம் இப்போது ஒரு N போர்ட் நெட்வொர்க்கால் சிதைக்கப்பட்ட மொத்த காம்ப்ளெக்ஸ் சக்தியை இந்த உறவால் காட்ட முடியும் எனவே இது போர்ட் 1 V 1ல் சிதைக்கப்பட்ட மொத்த காம்ப்ளெக்ஸ் சக்தி I 1 கான்ஜுகேட் மற்றும் பாதி V 2 I 2 இங்கு V 2 மற்றும் I 2 ஆகியவை உச்ச மதிப்புகள் என்று கருதுகிறோம் RMS மதிப்புகள் அல்ல அதனால் தான் இங்கு பாதியை காட்டுகின்ற குறி உள்ளது எனவே இதை நாம் இவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் இப்போது Z மேட்ரிக்ஸிலிருந்து V N க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுங்கள் என்று வைத்துக் கொண்டால் பின்னர் அதை இங்கே கொடியிட்டால் பின்னர் நாம் பெறுவது என்னவென்றால் P மொத்தம் வழங்கப்படுகிறது முந்தைய எக்ஸ்பிரஷனில் நான் இதை தவறுதலாக Mm என்று எழுதியிருந்தேன் இது Nm இதை சரிசெய்ய விரும்புகிறேன் எனவே ஒரு லாஸ்ட்லெஸ் நெட்ஒர்க்கிற்கு இந்த P total 0 என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இது V L இன் பாதி எனவே இப்போது இதை வேறு வழியில் விளக்குகிறேன் மின்னோட்ட போர்ட்களில் ஒன்று மட்டுமே 0 அல்ல என்று கருதி அந்த போர்ட் N டாஷ் என்று வைத்துக்கொள்வோம் எனவே N டாஷ் உள்ள மின்னோட்டம் மட்டுமே பூஜ்ஜியமற்றது எனவே இப்போது நாம் N ஐத் தவிர மற்ற அனைத்து I M அல்லது I Ns 0 எனவே இப்போது அந்த நிபந்தனை இருந்தால் இந்த சமன்பாட்டில் அந்த நிபந்தனையை நாம் செருகினால் நமக்கு கிடைக்கும் விஷயம் என்னவென்றால் P total 0 இருக்க வேண்டும் நாம் உண்மையான N டாஷ் N டாஷ் பாதி இருக்க வேண்டும் I காஞ்சுகேட் N டாஷ் 0 க்கு சமமாக இருக்க இது முழு சதுரத்தையும் I N டாஷ் என்று குறிக்கிறது இப்போது நான் n டாஷ் 0 அல்லாததால் இது மட்டுமே பூஜ்யமாக இருக்க வேண்டும் இப்போது இந்த N டாஷ் எந்த மதிப்பும் இருக்கக்கூடும் இப்போது இங்கே இந்த உறுப்பு ஒரு டயகோணல் உறுப்பு ZN கோடு N டாஷ் எனவே இதன் பொருள் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட மூலைவிட்ட உறுப்பு 0 ஆகும் அதாவது இந்த குறிப்பிட்ட டயகோணல் உறுப்பு உண்மையான பகுதி 0 ஆகும் ஆனால் N டாஷ் எந்தவொரு மதிப்பாக இருக்கக்கூடும் என்பதால் அவற்றில் ஏதேனும் ஒன்று டயகோணல் கூறுகள் அனைத்து டயகோணல் கூறுகளும் அவற்றின் உண்மையான பகுதிகளை 0 ஆகக் கொண்டுள்ளன என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் அதாவது அவை அனைத்தும் கற்பனையானவை ஏனெனில் நெட்ஒர்க் மட்டுமே லாஸ்ட்லெஸ் ஆகும் பின்னர் இதுதான் நிலை பின்னர் அனைத்து டயகோணல் கூறுகளும் முற்றிலும் கற்பனையானவை இப்போது இந்த நெட்ஒர்க் லாஸ்ட்லெஸ் மற்றும் ரேசிப்ரோகல் என்று நாம் கருதினால் என்ன நடக்கிறது எனவே லாஸ்ட்லெஸ் மற்றும் ரேசிப்ரோகல் இப்போது போர்ட் N டாஷ் கூடுதலாக மற்றொரு போர்ட் N இரட்டை டாஷ் உள்ளது அங்கு தற்போதைய மின்னோட்டம் பூஜ்ஜியம் அல்ல சரி எனவே இரட்டை டாஷ் IN இரட்டை டாஷ் பூஜ்ஜியமாக இல்லாவிட்டால்P மொத்தம் 0 க்கு சமம் அல்ல என்ற நிபந்தனை இது இழப்பற்ற நிலை இந்த சமன்பாட்டை அங்கிருந்து பெற்றவுடன் சமம் அனைத்து டயகோணல் கூறுகளும் முற்றிலும் கற்பனையாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையினால் அதிலிருந்து நாம் அந்த சமன்பாட்டை நீட்டிக்க முடியும் இதை நாங்கள் செய்ய முடியும் ஏனென்றால் இதற்காக எங்கள் எக்ஸ்பிரஷனில் திரும்பிச் சென்றால் Z N டாஷ் N டாஷ் முற்றிலும் கற்பனையானது என்பதைக் கண்டோம் எனவே Z N இரட்டை டாஷ் N இரட்டை டாஷ் கான்ஜுக்ட் மற்றும் இந்த 2 சொற்கள் I N டாஷ் I N டாஷ் மற்றும் I N இரட்டை டாஷ் I N இரட்டை காஞ்சுகேட் டாஷ் கான்ஜுகேட் ஆனால் இவை முற்றிலும் உண்மையானவை எனவே இந்த முழு சொல்லும் முற்றிலும் கற்பனையானது எனவே இந்த இரண்டு சொற்களின் கூட்டல் 0 ஆகும் இந்த காலமும் இந்த வார்த்தையும் மட்டுமே எஞ்சியிருக்கும் ஆகவே மீதமுள்ள 2 சொற்களை மட்டுமே இங்கு வைத்திருக்கிறோம் எனவே இதுவும் ஒரு ரேசிப்ரோகல் நெட்வொர்க் என்பதால் எங்கள் நெட்வொர்க்கை அதுபோன்று வரையறுத்துள்ளோம் எனவே Z பெருக்கல் N டாஷ் Z பெருக்கல் N இரட்டை டாஷ் N இரட்டை டாஷ் N டாஷ்ன் சமமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த நிபந்தனையை நமது சர்க்யூட்டுக்கு பொருத்தினால் இப்போது இந்த சொல் மற்ற 2 சொற்களைப் போலவே முற்றிலும் உண்மையானது இந்த 2 சொற்கள் முற்றிலும் உண்மையானவை என்பதால் இந்த முழு காலத்தின் உண்மையான பகுதி 0 க்கு சமம் எனவே இந்த சொல் முற்றிலும் கற்பனையாக இருக்க வேண்டும் இந்த சொல் முற்றிலும் உண்மையானது மற்றும் இந்த எக்ஸ்பிரஷன் முழு மெல்லிய முழு உண்மையான பகுதியும் 0 ஆக இருந்தால் சொல் கற்பனையாக இருக்க வேண்டும்அது உண்மையானதாக இருந்தால் அது 0 ஆக இருக்க முடியாது எனவே Z பெருக்கல் N டாஷ் N இரட்டை டாஷ் கூட என்று கற்பனையே முடிவு செய்கிறோம் லாஸ்ட்லெஸ் மற்றும் ரேசிப்ரோகல் நெட்வொர்க்கிற்கு Z அல்லது Y மேட்ரிக்ஸில் உள்ள அனைத்து கூறுகளும் முற்றிலும் கற்பனையானவை எனவே சுருக்கமாக இதை இப்படி எழுதலாம் நெட்வொர்க் ரேசிப்ரோகல் மற்றும் லாஸ்ட்லெஸாக இருந்தால் இப்போது எங்கள் நெட்வொர்க்கை பகுப்பாய்வு செய்துள்ளோம் மின்மறுப்பு மற்றும் சேர்க்கை அளவுருக்களின் கருத்துக்களுக்கு அடிப்படையில் இப்போது எங்கள் விவாதத்தின் அடுத்த மற்றும் முக்கிய தலைப்புக்குச் செல்வோம் இது சிதறல் அளவுருக்கள் இப்போது நான் சொன்னது போல் சிதறல் அளவுருக்கள் பல நன்மைகளைக் கொண்டுள்ளன அதில் ஒன்று மின்சக்தி பற்றியதாகும் எனவே நாம் முன்பு பேசிய அந்த N போர்ட் நெட்வொர்க்கிற்கு செல்லலாம் பல்வேறு போர்ட்களில் இயல்பாக்கப்பட்ட மின்னழுத்தங்கள் அல்லது மின்னோட்டங்கள் இன்சிடென்ட் வோல்டேஜ்களின் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற என்பதை பார்ப்போம் அவற்றின் VN மற்றும் VN மைனஸ்ஸின் தொகை போர்ட்களின் மொத்த மின்னழுத்தத்திற்கு சமம் இதை நாம் a N மற்றும் b N அடிப்படையில் எழுதலாம் பின்னர் V போர்ட்டில் இயல்பாக்கப்பட்ட மின்னழுத்தங்கள் உண்மையான மின்னழுத்தங்களின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன என்பதையும் நாங்கள் அறிவோம் காட்டப்பட்டுள்ளபடி இது ஒரு AN பிளஸ் BN எனவே இதை மனதில் கொண்டு மின்னோட்டத்திற்கான சூத்திரங்களையும் நாம் குறிப்பிடலாம் போல இயல்பாக்கப்பட்ட மின்னோட்டம் இதுவாக வழங்கப்படுகிறது நம்மிடம் இருப்பதைப் போலவே இயல்பாக்கப்பட்ட மின்மறுப்பு மேட்ரிக்ஸிற்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்க முடியும் இயல்பாக்கப்பட்ட மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்கள் இயல்பாக்கப்பட்ட மின்மறுப்பு மேட்ரிக்ஸ் இதுபோன்று வழங்கப்படும் எனவே ஏதேனும் இந்த இயல்பாக்கப்பட்ட மேட்ரிக்ஸில் குறிப்பிட்ட உறுப்பு இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது இன்சிடென்ட் அல்லது ரிஃப்ளெக்டேட் அலைகள் B Ns மற்றும் A Ns என வழங்கப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது நாம் Bs ஐ Asக்கு தொடர்புபடுத்தும் ஒரு மேட்ரிக்ஸை எழுதினால் இந்த நெடுவரிசை மேட்ரிக்ஸ் பல்வேறு போர்ட்களில் இயல்பாக்கப்பட்ட பிரதிபலிப்பு மின்னழுத்தங்களை அல்லது இயல்பாக்கப்பட்ட பிரதிபலித்த மின்னோட்டங்களை குறிக்கிறது மற்றும் மறுமுனையில் மற்றொரு நெடுவரிசை மேட்ரிக்ஸ் உள்ளது இன்சிடென்ட் இயல்பாக்கப்பட்ட மின்னழுத்தங்கள் மற்றும் 2 உடன் தொடர்புடைய மேட்ரிக்ஸில் மின்னோட்டங்கள் அல்லது மின்னோட்டங்கள் S மேட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன எனவே மின்மறுப்பு மற்றும் சேர்க்கை மேட்ரிக்ஸைப் போலவே இதுவும் சுற்று கூறுகள் அல்லது 2 சுற்று அளவுருக்கள் தொடர்பான ஒரு மேட்ரிக்ஸ் என்பதை இங்கே காண்கிறோம் இங்கு சுற்று அளவுருக்கள் மின்னழுத்தங்கள் அல்லது மின்னோட்டங்களை விட சக்தியின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகின்றன மேலும் நாம் காணும் மற்ற வேறுபாடு யாதெனில் இந்த அளவுருக்கள் இந்த S Mat அளவுருக்கள் அல்லது சிதறல் அளவுருக்கள் சுற்று அளவுருக்கள் Z M இன் சிறப்பியல்பு மின்மறுப்புகளையும் சார்ந்துள்ளது எனவே ஒரு குறிப்பிட்ட S அளவுருவை நாம் வரையறுக்க விரும்பினால் S I J இன் முறையான வரையறை A K 0 க்கு அல்லது K க்கு J க்கு சமமாக இல்லை மாற்றாக இவ்வாறு வரையறுக்கலாம் இப்போது 2 போர்ட் நெட்வொர்க்குகள் மிகவும் பிரபலமாக உள்ளன 2 போர்ட் நெட்வொர்க்குகள் செயலற்ற மற்றும் செயலில் உள்ள சுற்றுகளுக்கு மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் நுண்ணலை கூறுகள் என்று கூறுகிறது 2 பத்தியின் சுற்றுகளின் சில எடுத்துக்காட்டுகள் அச்சுப்பொறிகள் பின்னர் மின்மாற்றிகள் மற்றும் செயலில் உள்ள சுற்றுகளுக்கு எங்களிடம் பெருக்கிகள் உள்ளன அவை 2 போர்ட் சுற்றுகள் இந்த நெட்வொர்க்குகளில் மிகவும் பிரபலமாக உள்ளன அவற்றின் 2 போர்ட் S அளவுருக்கள் 2 போர்ட் S இன் உறுப்புகளின் மேட்ரிக்ஸ்களுக்கு சில சிறப்பு பெயர்கள் உள்ளன Pa S மேட்ரிக்ஸ் எனவே 2 ஒரு போர்ட் நெட்வொர்க்கிற்கு நாம் B களை எழுதலாம் மற்றும் B 1 S 1 1 A 1plus S 1 2 A 2 மற்றும் B க்கு 2 S 2 1 A 1 மற்றும் S 2 2 A2 மற்றும் இந்த B 1 மற்றும் B 2 என நான் அதை ஒரு மேட்ரிக்ஸ் வடிவத்தில் எழுதுகிறேன் ஒரு 2 போர்ட் நெட்வொர்க்கிற்கு மொத்தம் 4 எஸ் அளவுருக்கள் உள்ளன இந்த 2 போர்ட் நெட்வொர்க்குகள் இந்த அளவுருக்கள் இதை நான் எழுதலாம் இது A2 உடன் A 1 B 1 க்கு எனவே இது B 1 இல் A 1 உடன் 0 க்கு சமம் இது A 2 உடன் A 1 இல் B 2 க்கு சமம் மற்றும் இது A 2 உடன் S 2 2 B 2 ஆகும் இது A 1 உடன் 0 க்கு சமம் இந்த அளவுருவில் இந்த S 1 1 உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் என அழைக்கப்படுகிறது இது இப்போது S 1 2 ஆகும் ஃபார்வர்ட் டிரான்ஸ்மிஷன் குணகம் என அழைக்கப்படுகிறது S 2 1 மன்னிக்கவும் இந்த S 2 1 ஃபார்வர்ட் டிரான்ஸ்மிஷன் குணகம் S 1 2 இன்வர்ஸ் டிரான்ஸ்மிஷன் குணகம் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் S 2 2 வெளியீட்டு பிரதிபலிப்பு குணகம் என்று அழைக்கப்படுகிறது Z அளவுருக்கள் 2 போர்ட்கள் மற்றும் Y அளவுருக்கள் அவை லாஸ்ட்லெஸ் அல்லது ரேசிப்ரோகல் அல்லது இரண்டும் லாஸ்ட்லெஸ் மற்றும் ரேசிப்ரோகல் இருக்கும்போது நிபந்தனைகளைப் பெறுவது போல இப்போது இந்த S அளவுருக்கள் மேட்ரிக்ஸ் சில சிறப்பு பண்புகள் எங்களிடம் உள்ளன இதேபோல் இந்த S அளவுருக்களுக்கும் நாம் சில நிபந்தனைகளைப் பெறலாம் அடுத்த தொகுதியில் நாம் பெறலாம்